இந்த விரிவுரையில் நாம் கன்சர்வேஷன் மதிப்பெண்ணில் கவனம் செலுத்துவோம் முந்தைய வகுப்பில் நாங்கள் பல வரிசை சீரமைப்பு பற்றி விவாதித்தோம் நீங்கள் வெவ்வேறு வரிசைகளை சீரமைத்தால் எங்களுக்கு ஒரு சீரமைப்பு கிடைக்கும் மற்றும் வெவ்வேறு அம்சங்களை பிரித்தெடுக்க இந்த சீரமைப்பை எவ்வாறு பயன்படுத்துவது ஒரு குறிப்பிட்ட ரெசி டியூ எந்த நிலைகளிலும் மிகவும் பாதுகாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் எனவே கடைசி வகுப்பில் நாங்கள் என்ன விவாதித்தோம் நாங்கள் BLAST பற்றி விவாதித்தோம் BLAST என்றால் என்ன மாணவர் அடிப்படை லோக்கல் சீரமைப்பு அடிப்படை லோக்கல் சீரமைப்பு மாணவர் தேடல் கருவி தேடல் கருவி சரிஎந்த மென்பொருள் BLAST என அழைக்கப்படுகிறது சரி நீங்கள் BLAST இன் பல்வேறு அம்சங்கள் BLAST இன் பயன்பாடுகள் பற்றி அறிந்து கொள்ளலாம் மாணவர் நாம்டேட்டாபேஸின் இரண்டு வரிசைகளை சீரமைக்க முடியும் உங்களிடம் வினவல் வரிசை இருந்தால் உங்கள் வினவல் வரிசைக்கு ஒத்த வரிசைகளை நீங்கள் அடையாளம் காணலாம் உங்களிடம் இரண்டு வரிசைகள் இருந்தால் நீங்கள் BLAST ஐப் பயன்படுத்தும் போது வரிசைகளுக்கிடையேயான அடையாளம் அல்லது ஒற்றுமையைக் காணலாம் முக்கியமான கருக்கள் வரிசை சீரமைப்புக்கும் DNA வரிசை அல்லது புரத வரிசையை பயன்படுத்தலாம் இரண்டு வரிசைகள் ஒத்தவையா இல்லையா என்பதை எவ்வாறு மதிப்பிடுவது சீரமைப்பை மதிப்பீடு செய்ய பல்வேறு மதிப்பெண்கள் என்ன என்பதை அறியலாம் மாணவர் சீரமைப்பு மதிப்பெண் சீரமைப்பு மதிப்பெண்ணை பொறுத்து மாணவர் மொத்தம் பொருந்தக்கூடிய ஜோடிகளை நீங்கள் சரியாகச் செய்ய முடியும் என்பதன் மூலம் மொத்தம் வெவ்வேறு அம்சங்களைச் செய்ய முடியும் எனவே இரண்டாவதாக நீங்கள் ஒற்றுமையுடன் செய்ய முடியும் பின்னர் நாங்கள் அடையாளத்துடன் செய்ய முடியும் பின்னர் வினவல் கவரேஜ் பின்னர் p மதிப்பு அல்லது e மதிப்பு சரியாக குறிப்பிட்ட தொடக்க மதிப்பெண்ணுடன் அந்த சீரமைப்பைக் கொண்டிருப்பதற்கான நிகழ்தகவைக் காணலாம் அல்லது எதிர்பார்க்கப்படும் மதிப்பு என்ன பல வரிசை சீரமைப்புக்கு எத்தனை வரிசைமுறைகள் தேவை என்பதைப் பற்றி விவாதித்தோம் மாணவர் 2 க்கும் மேற்பட்டவை குறைந்தபட்சம் 2 க்கும் மேற்பட்டவை எங்களுக்கு 3 சரியான 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்கள் தேவை உங்களுக்கு சரியானதாக இருந்தால் பல வரிசை சீரமைப்பில் பயன்படுத்தப்படும் கொள்கை என்ன அவை எவ்வாறு சீரமைப்பு செய்யப்படுகின்றன மாணவர் ஒவ்வொன்றாக அதேபோல் அவை ஜோடிவரிசை சீரமைப்பைக் கொண்டுள்ளன பின்னர் இதேபோன்ற வரிசைகளை ஒன்றாக இணைத்து பார்க்கவும் பின்னர் அவர்கள் இந்த தொலைதூர தொடர்புடைய வரிசைகளை சீரமைக்க முடியும் இறுதியாக அவை முழுமையான சீரமைப்பை சரியானதாக்குகின்றன பல வரிசை வரிசைப்படுத்தலைக் கொடுக்கக்கூடிய நிரல் எது மாணவர் Clustal Clustal மேலும் சில மென்பொருட்களைப் பற்றி விவாதித்தோம் மற்ற ஆன்லைன் ஆதாரங்கள் யாவை மாணவர் MAFFT மாணவர் MUSCLE MUSCLE PROMOL இதை நீங்கள் செய்ய முடியும் பிறகு Psi BLAST பற்றி விவாதித்தோம் psi BLAST என்றால் என்ன மாணவர் நிலை குறிப்பிட்டது குறிப்பிட்ட சரியான செயல்பாட்டு BLAST ஐ வைக்கவும் எனவே இங்கே நீங்கள் நிலையை குறிப்பிட்டதாக மாற்றலாம் வெவ்வேறு வரிசைகளுடன் இயங்கும் இடத்திலேயே மெட்ரிக்ஸை முன்னோக்கி வரிசைப்படுத்துகிறது சரி அவர்கள் தொடக்க மதிப்புடன் வெவ்வேறு மறு செய்கைகளைப் பயன்படுத்தலாம் இறுதியாக நீங்கள் பெறலாம் மதிப்பெண் மேட்ரிக்ஸ் நீங்கள் சுயவிவரங்களாகவும் அழைக்கலாம் எனவே இப்போது உங்களிடம் பல வரிசை வரிசைப்படுத்தல் இருந்தால் பல வரிசை சீரமைப்பிலிருந்து பயன்பாடுகளில் நாம் என்ன ஊகிக்க முடியும் சரி எனவே இன்று நாம் கன்சர்வேஷன் குறித்து விவாதிப்போம் எனவே கன்சர்வேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சரி நீங்கள் கன்சர்வேஷன் பற்றி நினைத்தால் வரிசைகளைப் பெற்றிருந்தால் சில நிலைகள் ஒரே ரெசிடியூஸ்அல்லது ஒத்த ரெசிடியூஸ்களால் ஆக்கிரமிக்கப்படுகின்றன இந்த வழக்கில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமினோ அமில ரெசிடியூசை புரத வரிசைகளிலோ அல்லது நியூக்ளிக் அமில வரிசைகளிலோ பராமரிக்கும் நிலையை சொல்லலாம் இந்த வரிசைமுறைகள் பரிணாம வீதத்தைப் பொறுத்தது உங்கள் ரெசிடியூஸ் வெவ்வேறு ரெசிடியூஸ்களுடன் எவ்வளவு அடிக்கடி மாற்றப்படுகிறது என்பதைப் போலவே PAM மேட்ரிக்ஸைப் பற்றி நாங்கள் விவாதித்தபோது எங்களுக்கு சீரமைப்பு உள்ளது பல ரெசிடியூஸ் ஒரே மாதிரியானவை மற்றும் சில ரெசிடியூஸ் பரிணாம வளர்ச்சியின் போது சரியாக மாறுகின்றன எனவே அதேபோல் அதன் மையமும் ஒரு குறிப்பிட்ட ரெசிடியூஸ்ஹோமோலோகஸ் வரிசைகளில் எவ்வளவு தூரம் மாற்றப்படுகிறது என்பதைப் பொறுத்தது எனவே இந்த பரிணாம வீதம் ஒன்று அல்லது வேறுபட்டதா என்பது அமினோ அமிலம் சரியான மாற்றங்களைப் பொறுத்தது சில சந்தர்ப்பங்களில் அது அப்படியே இருக்கிறது PAM மேட்ரிக்ஸ் வெவ்வேறு அமினோ அமிலங்களைப் பற்றியும் விவாதித்தோம் எடுத்துக்காட்டாக சிஸ்டைன் அல்லது டிரிப்டோபான் அவை அதிக மதிப்பெண் மற்றும் சில நிலைகளை மெதுவாக வெவ்வேறு ரெசிடியூஸ்களுக்கு பெறுகின்றன சில சந்தர்ப்பங்களில் அவை நிலையானதாகவும் சில நிலைகள் அவை உயிரினத்திற்கு உயிரினம் மாறுகின்றன எனவே இவை ஒரே மாதிரியான நிலைகள் கன்சர்வ்டு என்று அழைக்கப்படுகின்றன எனவே வேகமாக உருவானவை வெவ்வேறு உயிரினங்களில் ஏற்படும் மாற்றங்கள் அவை வேரியபிள்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன எனவே உங்களிடம் பல வரிசை சீரமைப்பு இருந்தால் நீங்கள் மூன்று நிலைகளைப் பார்க்கலாம் சில நிலைகளில் அவை கன்சர்வ்டு என்று அழைக்கப்படும் அதே இடத்தில் அவை பராமரிக்கும் ரெசிடியூஸ் சில சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு உயிரினங்கள் ரெசிடியூஸ்களை மாற்றுகின்றன அவை வேரியபிள்ஸ் என்று அழைக்கப்படும் எடுத்துக்காட்டாக கன்சர்வேஷன் மதிப்பெண்ணை எவ்வாறு சரியாகப் பெறுவது உங்களிடம் ஒரு அமினோ அமில வரிசை இருந்தால் எந்த ரெசிடியூஸ் கன்சர்வ் எந்த ரெசிடியூஸ் வேரியபிள்ஸ் என்பதை அறிய விரும்புகிறோம் முதலில் நாம் வினவல் வரிசைக்கு சரியான வரிசைகளைப் பெற வேண்டும் இதேபோன்ற ஒரேவிதமான வரிசைகளை நீங்கள் பெறுவீர்கள் எங்கிருந்து ஒரே மாதிரியான வரிசைகளைப் பெறுவோம் BLAST நீங்கள் BLAST க்குச் சென்றால் எங்களால் முடியும் பின்னர் நாங்கள் ஒரேவிதமான வரிசைகளைப் பெறுகிறோம் நீங்கள் வரிசைகளை சரியாகப் பெற்று பல வரிசை சீரமைப்புகளைச் செய்து நீங்கள் மதிப்பெண் பெறுவீர்கள் எனவே யூனிபிரோட் அல்லது சுவிஸ் புரோட் டேட்டாபேஸில் டெபாசிட் செய்யப்பட்ட ஒத்த புரதங்களின் வரிசையை நீங்கள் ஒப்பிட வேண்டும் மேலும் இது உங்கள் சொந்த வரிசைக்கு ஒத்ததாக இருக்கிறது பின்னர் நீங்கள் வரிசைகளை ஒப்பிடலாம் மற்றும் உங்களிடம் வேரியபிள் ரெசிடியூஸ் எங்கே உள்ளன மற்றும் கன்சர்வ் ரெசிடியூஸ் எங்கே உள்ளன என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இப்போது நீங்கள் பல வரிசை சீரமைப்பு கொடுத்தால் எடுத்துக்காட்டாக நிலை எண் 60 ஐக் கண்டால் எனவே நீங்கள் நிலை எண் 60 ஐப் பார்த்தால் எனவே இந்த பகுதி பாதுகாக்கப்படுகிறதா அல்லது மாறுமா மாணவர் பாதுகாக்கப்படுகிறது இது பாதுகாக்கப்படுகிறது ஏனெனில் நீங்கள் 10 வெவ்வேறு வரிசைகளைக் கண்டால் இது யூனிபிரோட் ஐடி சரி எனவே இது ஒரு வரிசை எடுத்துக்காட்டாக நான் 1 முதல் 60 வரை வைத்திருந்தேன் அறுபதாவது நிலையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இந்த ரெசிடியூஸ் சரியான ரெசிடியூஸ் கிளைசினுடன் சரியாக இடமளிக்கப்படுவதை நீங்கள் காணலாம் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த நிலையை நீங்கள் சரியாகப் பார்த்தால் இந்த நிலை வேரியபிள் அல்லது கன்சர்வ்டு மாணவர் வேரியபிள் அதன் வேரியபிள் மற்றும் இந்த நிலையை நீங்கள் கண்டால் அது கன்சர்வ்டு என்றும் நாங்கள் கூறலாம் எனவே இந்த நிலையில் அமினோ அமில ரெசிடியூஸ்களின் விருப்பம் என்ன மாணவர் T மாணவர் AGS AGS சரி TAGS ஆனால் நாங்கள் 10 வரிசைகளையும் கவனிக்கிறோம் அவற்றில் பெரும்பாலான ரெசிடியூஸ் threonine இப்போது உங்களிடம் சீரமைப்பு இருந்தால் எவ்வாறு மதிப்பெண் பெறுவது எது மிகவும் கன்சர்வ்டு எது மிகவும் வேரியபிள் என்று நீங்கள் காணலாம் ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் பார்த்தால் நிலை எண் 6 அலனினுடன் இடமளிப்பதைக் காண்கிறீர்கள் மாணவர் D மாணவர் E E எனவே இங்கே மூன்று ரெசிடியூஸ் மற்றும் நான்கு ரெசிடியூஸ் சரி அவை ஒன்று மாறக்கூடியது இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையிலான வேறுபாடு எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்படுகிறது எனவே நாம் ஒரு மதிப்பெண் கொடுக்க வேண்டும் நீங்கள் எண்ணிக்கையில் சில எண்களைப் பெற்றால் a இன் நிலை b உடன் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்று ஒப்பிடலாம் எனவே இதை எப்படி செய்வது என்பது இரண்டு வெவ்வேறு படிகளை உள்ளடக்கியது முதல் படி நாம் அமினோ அமில அதிர்வெண்களைப் பெற வேண்டும் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு அமினோ அமில ரெசிடியூஸ்களும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் எவ்வளவு தூரம் விரும்புகின்றன பின்னர் இரண்டாவது பாகங்கள் இந்த அதிர்வெண்களை மதிப்பெண்ணாக மாற்றுகிறோம் எனவே அதிர்வெண்களைப் பெறுவதற்கும் மதிப்பெண் பெறுவதற்கும் பல்வேறு வழிகள் உள்ளன நீங்கள் அதிர்வெண்களைக் கண்டால் அதிர்வெண்களைப் பெறுவதற்கான மூன்று வெவ்வேறு வழிகளை நான் பட்டியலிட்டுள்ளேன் ஒன்று கவனிக்கப்படாத அமினோ அமில அதிர்வெண் இங்கே நாம் எந்த வெயிட்டேஜையும் கொடுக்கவில்லை அனைத்து அமினோ அமிலங்களும் ஒரே மாதிரியாகக் கருதப்படுகின்றன எல்லா வரிசைகளும் ஒரே மாதிரியாகக் கருதப்படுகின்றன எனவே எந்தவொரு வரிசைக்கும் அல்லது எந்த நிலைகளுக்கும் அல்லது எந்த அமினோ அமிலங்களுக்கும் எந்தவொரு வெயிட்டேஜையும் நாங்கள் கொடுக்கவில்லை இரண்டாவதாக சில அமினோ அமிலங்களுக்கோ அல்லது சில வரிசைகளுக்கோ வெயிட்டேஜ் கொடுக்கிறோம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் குறிப்பிட்ட வரிசைமுறை இருந்தால் ரெசிடியூஸ் நிலைகளை நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்று எங்களுக்குத் தெரியும் பின்னர் அந்த குறிப்பிட்ட வரிசையை பராமரிக்க வேண்டிய சில விருப்பங்களை நாங்கள் கொடுக்கலாம் அதேபோல் சில நிலைகளைச் சொல்லுங்கள் சில சிஸ்டைன்கள் இது மிகவும் பாதுகாக்கப்பட்டவை டிஸல்பைட் பாலத்தை உருவாக்குவது எங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் அதை வைத்திருக்க விரும்பினால் அந்த குறிப்பிட்ட ரெசிடியூஸ்களுக்கு சரியான எடையைக் கொடுப்போம் இது சிஸ்டைன் என்பதைப் பாருங்கள் நாங்கள் அதிக வெயிட்டேஜ் தருகிறோம் இல்லையெனில் நீங்கள் அதைச் செய்யக்கூடிய குறைந்த வெயிட்டேஜ் கொடுப்பீர்கள் மூன்றாவது ஒன்றை நீங்கள் சீரற்ற தேர்வோடு ஒப்பிடலாம் நீங்கள் சீரமைத்துள்ளீர்கள் வரிசைகள் நீங்கள் தோராயமாக கலக்கினால் நீங்கள் வரிசைகளைப் பெறுவீர்கள் அது உங்கள் சீரமைக்கப்பட்ட வரிசைகளும் சீரற்ற வரிசைகளும் எவ்வளவு தூரம் இருக்கும் பொருந்தும் சரி இந்த வழக்கை நீங்கள் சொல்லலாம் எனவே இது உங்கள் சீரமைக்கப்பட்ட வரிசை இது மிகவும் முக்கியமானது மற்றும் அந்த குறிப்பிட்ட நிலைகளின் அதிர்வெண்ணை நீங்கள் கணக்கிடலாம் எனவே இந்த விருப்பத்தை நாங்கள் பெற்றால் இதை ஒரு மதிப்பில் மாற்றலாம் ஏனெனில் நமக்கு ஒரு எண் மதிப்புகள் சரியாக தேவை எனவே குறிப்பிட்ட நிலையில் ஒரு ரெசிடியூவின் நிகழ்தகவைக் கருத்தில் கொண்டு என்ட்ரோபி அடிப்படையிலான முறையைப் பயன்படுத்தலாம் நீங்கள் மதிப்பெண் பெறக்கூடிய நிகழ்தகவின் மடக்கை மூலம் பெருக்கப்படும் நிகழ்தகவை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக நீங்கள் மாறுபட்ட நிலைகளை இந்த நிலைகள் வெவ்வேறு நிலைகளுடன் எவ்வளவு தூரம் வேறுபடுகின்றன என காணலாம் எடுத்துக்காட்டாக நிலை எண் 3 இல் உள்ள அலனைன் நிலை எண் 10 இல் உள்ள அலனினிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது நிலை எண் 3 இல் எத்தனை அலனின்கள் நிலை எண் 10 இல் எத்தனை அலனைன்கள் மற்றும் வரிசையில் எத்தனை அலனின்கள் இவை அனைத்தையும் நிலைகள் மற்றும் நீங்கள் ஒரு மதிப்பெண்ணை அளவிடக்கூடிய ரெசிடியூஸ்களுடன் ஒப்பிடுகின்றன நீங்கள் ஒரு ஜோடி மதிப்பெண்ணைப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக ஒரு வரிசை a மற்றும் இரண்டாவது வரிசை b பயன்படுத்தலாம் எனவே உங்களிடம் இரண்டு வெவ்வேறு அமினோ அமிலங்கள் உள்ளன எனவே அவை எவ்வளவு தூரம் சீரானவை என்பதைக் காண நீங்கள் c மேட்ரிக்ஸைப் பயன்படுத்தலாம் பொதுவாக நாம் எந்த மேட்ரிக்ஸைப் பயன்படுத்துகிறோம் PAM மேட்ரிக்ஸ் மாணவர் PAM அல்லது BLOSUM மேட்ரிக்ஸ் நீங்கள் சரியான வெயிட்டேஜ் வைத்து எந்த நிலை மிகவும் பாதுகாக்கப்படுகிறது என்பதைப் பார்க்கலாம் எனவே முதலில் நான் கவனிக்கப்படாத அமினோ அமிலத்துடன் செல்லும் படிகளை விளக்குவேன் இங்கே அதிர்வெண்கள் இந்த விஷயத்தில் எந்தவொரு வெயிட்டேஜையும் கொடுக்கவில்லை u என்பது கவனிக்கப்படாதது என்று பொருள் எனவே இந்த நிலையில் நான் ஒரு நிலையில் உள்ள அதிர்வெண் நிலை எண் i இல் ரெசிடியூஸ் அலனைனைக் கொண்ட வரிசைகளின் எண்ணிக்கையை இது நமக்கு அளிக்கிறது மொத்த வரிசைப்படுத்தப்பட்ட வரிசைகளுடன் இயல்பாக்கப்படுகிறது எனவே இந்த i 1 முதல் 20 வரை மாறுபடும் இது 20 வெவ்வேறு அமினோ அமில ரெசிடியூஸ்ற்கு 1 முதல் 20 வரை சமம் எனவே இந்த சீரமைப்பை நீங்கள் கண்டால் இவை நிகழும் அதிர்வெண் என்ன அமினோ அமிலம் ரெசிடியூஸ் 9 வது இடத்தை எது பெறுகிறது எத்தனை முறை T மாணவர் 5 6 முறை 6 முறை T 6 Ts மாணவர் 7 7 முறை 7 முறை T 7 முறை ஏ மாணவர் 1 முறை 1 முறை G மாணவர் ஒரு முறை ஒரு முறை S மாணவர் ஒரு முறை உங்களிடம் மற்றொரு நிலை இருந்தால் ஒரு முறை சரி அலனைன் 7 முறை மற்றும் பிற ரெசிடியூஸ் 1 1 1 எனவே நீங்கள் இதே போன்ற மதிப்பெண் அல்லது வேறு மதிப்பெண் பெறுவீர்கள் மாணவர் இதேபோன்ற மதிப்பெண் ஏனெனில் இங்கே நாம் வேறு எந்த அமினோ அமிலங்களுக்கும் எந்த வழியையும் பயன்படுத்தவில்லை எல்லா அமினோ அமிலங்களுக்கும் சமமான வெயிட்டேஜ் தருகிறோம் இந்த விஷயத்தில் கூட அது த்ரோயோனைன் 7 க்கு பதிலாக இருந்தால் அது 7 முறை வாலின் அலனைன் மற்றும் ஒரு டிரிப்டோபான் எனவே நாங்கள் அதே மதிப்பெண்ணைப் பெறுவோம் ஆனால் சில நேரங்களில் இந்த சீரமைப்பைப் பார்த்தால் எங்களிடம் த்ரோயோனைன் இருந்தால் அது ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்களுடன் பொருந்தாது ஆனால் இந்த விஷயத்தில் கூட நீங்கள் அதே மதிப்பெண் பெறுவீர்கள் ஏனென்றால் நாங்கள் எந்த அமினோ அமில ரெசிடியூஸ்களுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கவில்லை எனவே இங்கே fa இன் i என்பது ஒவ்வொரு ரெசிடியூஸ்க்கும் i எந்த நிலையில் உள்ளது என்று பொருள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உள்ள மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையுடன் இயல்பாக்கம் செய்யப்படுகிறது எனவே பொதுவாக ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு மிகவும் ஒத்ததாக இருக்கும் குறிப்பிட்ட குழு பின்னர் ஒத்த நிலைகளில் ஒத்த ரெசிடியூஸ்களை எதிர்பார்க்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் எந்தவொரு குறிப்பிட்ட குழுவிற்கும் நாம் கவனிக்கப்படாத அமினோ அமில அதிர்வெண்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே இரண்டாவது எடையுள்ள அமினோ அமில அதிர்வெண்கள் இங்கே நாம் வெயிட்டேஜ் தருகிறோம் எந்தவொரு குறிப்பிட்ட வரிசையிலும் நாம் வெயிட்டேஜ் கொடுத்தால் அல்லது விருப்பம் கொடுக்கும் எந்தவொரு ரெசிடியூஸ்ற்கும் வெயிட்டேஜ் செய்தால் இங்கே நாம் delta aki என்ற சரியான வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறோம் எனவே இது i க்கு 1 என்ற வரிசையில் இருந்தால் இது 1 க்கு சமம் நீங்கள் k நிலைப்பாட்டின் எந்த நிலையையும் சரியாக முடிவு செய்தால் எனவே இந்த வரிசையில் அமினோ அமிலம் உள்ளது சரி பின்னர் நீங்கள் அந்த குறிப்பிட்ட வரிசைக்கான வெயிட்டேஜைக் கொடுக்கிறீர்கள் இல்லையெனில் இது 0 க்கு சமம் wk என்பது ஒரு வரிசை k வலது மற்றும் delta வின் வெயிட்டேஜ் ஆகும் aki 1 க்கு சமம் அமினோ அமிலம் a வரிசையில் k இருந்தால் அதன் இடம் i அது இல்லையென்றால் 0 என வைக்கலாம் எனவே k ஒன்று முதல் பல வரிசைகளுக்கு சமம் எனவே இங்கே ஏன் இந்த வெயிட்டேஜ் செய்ய வேண்டும் நிலை பாதுகாக்கப்படுகிறது மேலும் சில குறிப்பிட்ட அமினோ அமில ரெசிடியூஸ்களுக்கு முன்னுரிமை தருகிறோம் த்ரோயோனைன் 6 மடங்கு மற்றும் ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ் என்றால் 4 இது த்ரோயோனைனில் இருந்து 6 மடங்கு மற்றும் செரின் 4 மடங்கு உங்களுடைய ரெசிடியூஸ்களை விட 4 மடங்கு அதிகமாக இருந்தால் அதிக மதிப்பெண் பெறலாம் பின்னர் நீங்கள் சில வரிசைகளுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கலாம் உதாரணமாக உங்களிடம் பல வரிசைகள் சரியானவை மற்றும் அவற்றில் சில மிகவும் தொடர்புடையவை மற்றும் அவற்றில் சில தொலைதூர தொடர்புடையவையாக இருந்தால் உதாரணமாக தொலைதூர தொடர்புடைய வரிசைகளை நீங்கள் சேர்க்க விரும்பினால் வேறுபட்ட வரிசைகள் இந்த மதிப்பெண்ணில் நீங்கள் சேர்க்க விரும்பினால் நீங்கள் அந்த வரிசைக்கு வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் ஒன்பது வரிசைகள் ஒரே மாதிரியானவை மற்றும் ஒன்று தொலைதூர தொடர்புடையது எனவே மதிப்பெண் எப்போதுமே அதிகமாக இருக்கும் ஏனெனில் 9 ஐ அடிப்படையாகக் கொண்டது எனவே இந்த மாறுபட்ட வரிசைகளின் விருப்பத்தை நீங்கள் சேர்க்க விரும்பினால் நாங்கள் ஒரு எடையைக் கொடுக்க வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் இந்த மாறுபட்ட வரிசைகளிலிருந்து தகவல்களை நீங்கள் சேர்க்கலாம் மூன்றாவது ஒன்று சீரற்ற விநியோகத்தில் இந்த எண்ணிக்கையை நீங்கள் எவ்வளவு தூரம் பெற முடியும் என்பதை இண்டிபெண்டன்ட் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த அதிர்வெண்ணையும் பயன்படுத்தலாம் எனவே அவர்கள் ic வைக்கும் இண்டிபெண்டன்ட் எண்ணிக்கை எந்தவொரு ரெசிடியூஸ்ன் நிலை எண் i இல் நிகழும் அதிர்வெண் இது எந்த நிலையில் உள்ள மொத்த ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கையுடன் இயல்பாக்கப்பட்ட ஒரு நிலை எண் ரெசிடியூஸ் எண்ணிக்கையாக வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் 20 ரெசிடியூஸ் அல்லது சீரற்ற விநியோகத்தில் இருந்தால் F 20 க்கு சமம் 1 க்கு 1 மைனஸ் 0 95 ஐ N க்கு சமமாகக் கருதலாம் N 1 க்கு சமமாக இருந்தால் மதிப்பு என்ன மாணவர் 1 கழித்தல் 0 1 கழித்தல் 0 மாணவர் 9 0 05 க்கு சமம் 05 க்கு 20 க்கு சமம் ஒன்று சரி எனவே இப்போது எங்களுக்காக நீங்கள் பார்க்க முடியும் இந்த சமன்பாட்டில் இந்த செயல்பாட்டை F பொருத்த முடியும் இது முற்றிலும் சீரற்றதாக இருந்தால் 5 சதவிகிதம் எனவே நீங்கள் இதை ஒரு சமன்பாட்டைச் செய்தால் 1 க்கு சமமான ஒரு F க்கு சமமாக நீங்கள் பெறலாம் இது நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இதிலிருந்து நீங்கள் இந்த n இன் செயல்திறனைக் கணக்கிடலாம் உங்களிடம் உண்மையான சீரற்ற மதிப்புகள் உள்ளன பின்னர் நீங்கள் சில செயல்பாடுகளுடன் பொருந்தலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த N உடன் N பயனுள்ளதாக பொருத்த முடியும் எனவே இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை மாற்றினால் N பயனை பெறுவீர்கள் எனவே நீங்கள் இந்த 20 ஐ இங்கே நகர்த்துங்கள் அதாவது F 20 ஆல் 1 மைனஸ் 0 95 க்கு N பவர் N இந்த விஷயத்தில் 1 மைனஸ் F 20 ஆல் இது 0 95 பவர் N சமம் பின்னர் லாகரிதம் எடுத்து பின்னர் இந்த N ஐ இங்கே நகர்த்தலாம் இதிலிருந்து 0 95 இல் நீங்கள் இந்த N பயனுள்ள உரிமையை ln 20 க்கு சமமாக ln 0 95 ஆல் வகுக்க முடியும் எனவே நீங்கள் இந்த எண்ணைப் பெறலாம் எனவே எந்தவொரு F அமினோ அமிலத்தையும் ஒரு வரிசையில் எடுத்துக்கொண்டால் இது 1 க்கு சமம் நீங்கள் எடுத்துக்காட்டாக 20 வரிசைகளுக்கு அதிக வரிசைகள் இருந்தால் உங்களிடம் இன்னும் ஒரு வரிசை இருந்தால் இரண்டு சாத்தியங்கள் உள்ளன ஒரு வாய்ப்பு என்னவென்றால் அதே அமினோ அமிலமாக இருக்கலாம் உங்களிடம் ஒரு வரிசை சரியான AITSTA இருந்தால் இது இங்கே பாதுகாக்கப்படுகிறது பின்னர் நாங்கள் புதிய வரிசையைச் சேர்ப்போம் இரண்டு சாத்தியக்கூறுகள் உள்ளன ஒன்று A க்கு சமமாக இருக்கும் பின்னர் இந்த வழக்கு Na ic 1 ஏனெனில் இது ஒரே மாதிரியானது மேலும் சேர்த்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லை ஏனெனில் சராசரி ஒன்றுதான் இரண்டாவது சாத்தியம் எதுவாக இருந்தாலும் அதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏனென்றால் அது ஒன்றைத் தவிர வேறு ஒன்றல்ல என்றால் அது ஒத்ததாக இருக்காது என்றால் அது Nic Na ஏனெனில் அமினோ அமிலத்தைப் பொறுத்தது எனவே இப்போது இந்த செயல்பாட்டின் நிகழ்தகவு என்ன என்பதை நீங்கள் ஒரு வரிசையைச் சேர்த்தால் இது இந்த சமன்பாட்டுடன் பொருந்துமா இல்லையா என்பதுதான் கேள்வி எனவே இந்த விஷயத்தில் சமன்பாட்டை இரண்டு நிபந்தனைகளுடன் கற்பனை செய்து பாருங்கள் ஒன்று N 1 அல்லது N n 1 இரண்டு நிகழ்வுகளிலும் இந்த சமன்பாட்டில் நீங்கள் பொருத்த முடிந்தால் இதைப் பெற நீங்கள் இதைப் பயன்படுத்தலாம் இண்டிபெண்டன்ட் எண்ணிக்கைகள் N 1 என்றால் நாம் முன்பு விவாதித்த N 1 F 1 என்ற சமன்பாட்டிற்கு இது பொருந்தும் எனவே அது உண்மைதான் பின்னர் N n ஐக் கொள்ளுங்கள் Ni இன் f என்பது i இன் நிகழ்தகவு சரி வெவ்வேறு அமினோ அமிலங்கள் நிலையில் ஏற்படுகின்றன எனவே இப்போது நீங்கள் இதைக் காணலாம் N n இந்த சமன்பாட்டை f n i பெறுவீர்கள் இது 20 1 0 95 n க்கு சமம் ஏனென்றால் அது நல்லது என்று நாங்கள் கருதினோம் இப்போது N n 1 அவை மேலும் ஒரு வரிசையைச் சேர்த்தால் இரண்டு சாத்தியக்கூறுகள் உள்ளன ஒன்று அதன் i 20 ஒரே ஒன்றைச் சேர்ப்பது அல்லது 20 நிகழ்தகவுடன் i 1 ஐ எடுக்கலாம் 20 சாத்தியக்கூறுகள் ஒரே மாதிரியானவை அல்ல எனவே நான் கழிக்க வேண்டும் எனவே 20 எங்களுக்கு 20 வெவ்வேறு சாத்தியங்கள் உள்ளன இதை நீங்கள் இந்த சமன்பாட்டில் F i i 20 வலது மற்றும் i 1 20 இல் சேர்த்தால் n இன் செயல்பாடு i எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டை எளிமைப்படுத்தினால் இந்த 1 0 95 i ஐப் பெறுவீர்கள் n i மற்றும் இது 20 க்கு சமம் 1 0 95n 1 ஏனெனில் இந்த எண்களைப் பெறுகிறோம் இது பூஜ்ஜிய புள்ளிக்கு சமமாக இருந்தால் 20 வலது 0 05 ஆல் வகுத்தால் இது ஒன்றாகும் இறுதியாக நீங்கள் இதை 20 அவுட் செய்தால் எங்களுக்கு 20 1 0 95n 1 கிடைக்கும் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நாம் கவனிக்கிறோம் N n அல்லது N 1 அது சமன்பாட்டைக் கடைப்பிடிக்கும் இது n 1 க்கு பதிலாக n 1 ஆக இருந்தால் நாங்கள் n 1 ஐப் பயன்படுத்துகிறோம் எனவே இதை நீங்கள் நிரூபித்தால் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டைப் உண்மையான மற்றும் சீரற்ற விநியோகம் மற்றும் இண்டிபெண்டன்ட் எண்ணிக்கைக்கு பயன்படுத்தலாம்